எனவே அதனால்தான் மின்னழுத்த வீழ்ச்சி அந்த சமன்பாடு உண்மையில் அது தோராயமாக சரியானது உண்மையில் இது iAr1iBr1r2iCr1r2r3 ஆனால் இந்த அளவு இந்த சொல் நாம் பொதுவாக கருத்தில் கொள்ளாத ஒரு விநியோக அமைப்பில் இந்த r மதிப்புகள் விகிதம் rx ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே அதனால்தான் இந்த மதிப்புகள் சிறியதாக இருந்தன அதனால்தான் நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் சரியான கணக்கீடு பின்னர் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் மின்னழுத்தங்கள் VA VBVC அனைத்தையும் பயன்படுத்தி கணக்கிட்டுள்ளோம் ஆனால் அதனால்தான் தோராயமான கணக்கீடு நீங்கள் தோராயமான மின்னழுத்த வீழ்ச்சியைச் செய்ய விரும்பினால் இது VDiAr1iBr1r2iCr1r2r3 இந்த வழித்தோன்றலில் இருந்து இதிலிருந்து இங்கே வருவது எதுவாக இருக்கும் எனவே அந்த தோராயமான முறை உண்மையில் நாம் சிக்கலான சொற்களான சிக்கலான சொல்லை மிக சிறியதாக இருக்கும் எனவே மொத்த மின்னழுத்த வீழ்ச்சியான 14 264 V அதாவது விநியோகத்தில் இது 240 V க்கு எடுத்துக்கொள்கிறது என்பது உங்கள் புரிதலைப் பார்க்கவும் எனவே இந்த புள்ளி மின்னழுத்தம் உண்மையில் 240 வோல்ட் மின்மாற்றியின் இரண்டாம் பக்கம் அதாவது மொத்த மின்னழுத்த வீழ்ச்சியில் 14 264 அதாவது ஃபீடரின் வால் முனையில் இங்கே புள்ளி C என்று அர்த்தம் மின்னழுத்தம் 240 ஆக இருக்கும் ஏனெனில் அது 240 14 264 கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த இடத்தில் உள்ள மின்னழுத்தமாக இருக்கும் எனவே அது ஒரு யூனிட்டுக்கு வரியின் மொத்த மின்னழுத்த வீழ்ச்சியாகும் அது ஒரு யூனிட் உரிமைக்கு 0 0594 ஆக இருக்கும் இது ஊட்டியின் முடிவில் இருக்கும் மொத்த மின்னழுத்த வீழ்ச்சியாகும் மின்னழுத்தம் உண்மையில் C புள்ளியில் 240 14 264 ஆக இருக்கும் எனவே அது மற்றும் இந்த வழியில் அடுத்தது நீங்கள் உண்மையான சக்தியைக் கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு சுமைக்கும் ஒரு கட்டத்திற்கு உண்மையான சக்தி PVIcos ஐ கணக்கிட முடியும் எனவே இது ஒரு கட்டத்திற்கு மட்டுமே நாம் கணக்கிடுகிறோம் எனவே PPAPBPC இது ஒரு தரவு அந்த மதிப்பை மட்டுமே நாம் PPAPBPC240×30×1 4 kW per phaseஎன ஒரு கட்டத்திற்கு வைக்கிறோம் இது தோராயமான ஒன்று இது ஏறக்குறைய நீங்கள் ஏன் மின்னழுத்தம் எடுக்கும் 240 V சரியானது இது ஒவ்வொரு கணு மின்னழுத்தமும் உண்மையில் 240 வோல்ட் ஆகும் இது தோராயமான ஒரு தோராயமான ஒன்று ஆனால் நீங்கள் மின்னழுத்தத்தை கணக்கிட்டால் அது வேறு சரியானதாக இருக்கும் இதேபோல்QVIsin அதாவது QQAQBQC240×30×0240×20×0 1565 389 kVAr இப்போது நீங்கள் இழப்பைப் புறக்கணித்தால் விநியோக மின்மாற்றியின் kVA வெளியீடு இழப்பு புறக்கணிக்கப்பட்டதாக நினைத்தால் இழப்பு இல்லை எனவே இது எனது P மற்றும் இது எனது Q எனவே SP2Q220 457 kVAphase ஆகையால் விநியோக மின்மாற்றியின் மொத்த kVA வெளியீடு அது 3 கட்டம் எனவே3×22 45767 37 kVA எனவே விநியோக மின்மாற்றியின் சுமை சக்தி காரணி ccos PS20 422 4570 908 ஆக இருக்கும் எனவே இப்போது கிளை இழப்பு கணக்கீடு இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்ட மின்னோட்டம் இதுதான் இந்த மின்னோட்டம் உண்மையில் இந்த மின்னோட்டம் iA இந்த மின்னோட்டம் iA இது iB மற்றும் இது iC என்பது முனை விஷயமாகும் இங்கே நான் iA iBiC போடுவதில்லை ஆனால் புரிந்துகொள்ளக்கூடிய உரிமை எனவே இங்கே அது iA30∠0°30 A ஏனெனில் ஒற்றுமை சக்தி காரணி அதுiB20∠ 60°10 j17 32A பவர் காரணி 0 5 மற்றும் iB50∠ 25 எனவே முதல் கிளை I1iAiBiC3010 j17 3245 j21 7985 j39 11A அடுத்தது அப்படி அதாவது I193 7° A இதேபோல் கிளை 2 இல் உள்ள மின்னோட்டம் உண்மையில் I2iBiC10 j17 3245 j21 7955 j39 1167 மற்றும் I3iC50∠ 25 எனவே கிளை மின் இழப்பு அதனால் அது I12r1I22r2I32r3 அனைத்து I1I2 மற்றும் I3 அளவு r1r2 r3 அளவு அனைத்து மதிப்புகளும் தெரியும் எனவே அதை இங்கே வைக்கவும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது I12r1I22r2I32r393 0567 017 kWph ஆக மாறும் இது உங்கள் PLoss இதேபோல் QLossI12x1I22x2I32x393 303 kVArph எனவே விநியோக மின்மாற்றியின் உண்மையான சக்தி வெளியீடு அதாவது நான் PsPPLoss20 41 417 kWph இதேபோல் எதிர்வினை சக்தி அது QsQQLoss9 3890 692 kVArph எனவே விநியோக மின்மாற்றியின் kVA வெளியீடு மிகவும் அதிகமாக உள்ளது SPs2Qs221 41729 692223 5079kVAphase எனவே 3 கட்ட மின்மாற்றிக்கு நீங்கள் பெருக்கினால் அது 23 52 kVA ஆக இருக்கும் முன்னர் இது தோராயமாக 67 என்று பார்த்தோம் ஆனால் அது இழப்பு புறக்கணிக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இழப்பை கருத்தில் கொண்டால் அது 70 52 kVA வருகிறது எனவே சக்தி காரணி உண்மையில் PsS21 41723 எனவே சரியான தீர்வு நீங்கள் விரும்பினால் இந்த முனைக்கு நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் எனவே VA240∠0° I1Z1240∠0° 93

நீங்கள் அனைத்து கணக்கீடுகளையும் சரிபார்க்கிறீர்கள் இந்த கணக்கீடுகள் அனைத்தும் சரியானவை என்று நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் அதை சரிபார்க்க வேண்டும் இதேபோல் VBVA I2Z2235 இதேபோல் VCVB I3Z3225 7° A B C இல் உள்ள அனைத்து முனை மின்னழுத்தத்திற்கும் நீங்கள் இதை அதிகம் பெறுவீர்கள் ஆனால் முன்னதாக அதாவது இறுதிப் புள்ளி மின்னழுத்தம் 225 75 ஆகும் எனவே துணை மின்நிலையத்தில் மின்னழுத்தம் 240 00 ஆகவும் இது 225 75 ஆகவும் இருந்தால் நீங்கள் இங்கேயே கழித்தால் அது 240 0 225 75 14 25 வோல்ட் இருக்கும் எனவே இது உங்கள் மின்னழுத்தக் கணக்கீட்டைப் பயன்படுத்தி இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அது இங்கே மறு செய்கை இல்லை ஏனென்றால் அனைத்து நீரோட்டங்களும் உங்களுக்குத் தெரிந்தவை மற்றும் முந்தைய மின்னழுத்த வீழ்ச்சி முறை மின்னழுத்த வீழ்ச்சி உங்களுக்கு 14 264 கிடைத்தது எனவே இங்கே 14 25 வருகிறது இறுதியில் இங்கே 14 264 வருகிறது இது தோராயமான முறை இது 14 264 என்ற தோராயமான முறை மற்றும் அது 14 25 ஆகும் எனவே இது இந்த சிறிய அமைப்புக்கு சரியானது போலவே துல்லியமானது அதனால் அந்த தோராயமான ஃபார்முலா விநியோக அமைப்பு முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த சில யோசனையுடன் விநியோக அமைப்பு பகுப்பாய்வுக்கான தோராயமான முறை குறித்து நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் விநியோகிக்கும் முறைக்கு மின்தேக்கியின் பயன்பாடு என்று நாங்கள் அழைக்கிறோம் இங்கே விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அடிப்படை ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களைத் தொடர்வதற்கு முன் ஆரம்பத்திலேயே சரியாக விளக்க விரும்புகிறேன் இருப்பினும் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் இருக்கும் எந்தப் பிரச்சினையையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் இது வகுப்பறை உடற்பயிற்சி என்று நீங்கள் அழைக்கும் வகுப்பறை முடிந்தவரை இருக்கும் எனவே உங்களிடம் ஒரு விநியோக நெட்வொர்க் தோற்றம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது முதலில் விநியோக முறைக்கு மின்தேக்கியின் பயன்பாடாக இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது விநியோக அமைப்புக்கு மின்தேக்கியின் பயன்பாடு நான் இந்த விஷயத்திற்கு பிறகு வருவேன் ஆனால் முன்பு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் பெரிய பிரச்சனையை எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் உங்கள் கருத்தை இங்கேயே தெளிவுபடுத்த வேண்டும் எனவே இதுதான் விஷயம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பின்தங்கிய முன்னணி சுமை பற்றிய கருத்து உங்களுக்கு முதலில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இது ஒரு மின்தேக்கி பயன்பாட்டு பிரச்சனை என்பதால் சிறிது சிறிதாக ஆனால் விநியோகத் தலைமுறையின் சில பகுதிகள் எப்படி சில யோசனைகளை சரியாக இணைத்துக்கொள்ள முடியும் உதாரணமாக நீங்கள் எந்த முனையையும் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் எந்த முனையையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் சில முனை என்று நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே ஒரு சுமை இருக்கிறது இது உங்கள் சுமை அல்லது நான் அதை இங்கே வைக்கலாம் உங்களுக்கு இங்கே சுமை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் PLjQL சரி இது சுமை இப்போது QL புரிந்துகொள்வது என்பது எளிமையான விஷயம் என்பதை நீங்கள் QL0 புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது QLநேர்மறை ஆனால் சுமை உறிஞ்சும் சக்தி அம்பு திசை கீழ்நோக்கி உள்ளது அம்பு திசை கீழ்நோக்கி உள்ளது என்றால் சுமை சக்தியை உறிஞ்சுகிறது எனவே QL 0 இருக்கும்போது அது உண்மையில் பின்தங்கியிருக்கும் எனவே QL 0 என்றால் அது உண்மையான சுமை என்று ஒற்றுமை சக்தி காரணி சுமை சுருக்கமாக நாம் அதை UPF சுமை என்று அழைக்கிறோம் அது உங்கள் ஒற்றுமை சக்தி காரணி சுமை மற்றும் QL எதிர்மறையாக இருக்கும்போது அது QL 0 எனவே இது சக்தி காரணி ஏற்றத்தில் முன்னணி வகிக்கிறது எனவே இது பவர் காரணி சுமை பின்தங்கியிருக்கிறது இது QL நேர்மறையாக இருக்கும்போது ஒற்றுமை சக்தி காரணி சுமை பின்தங்கியிருக்கும் போது QL 0 போது அது ஒற்றுமை சக்தி காரணி சுமை மற்றும் QL எதிர்மறையாக இருக்கும்போது அது சக்தி காரணி ஏற்றத்தை வழிநடத்துகிறது எனவே இது சுமைப் புள்ளியின் சரியானது இப்போது நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மற்றொரு விஷயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறது அதன் ஆதாரம் எதுவாக இருந்தாலும் புதுப்பிக்கத்தக்க தளமாக இருக்கலாம் நீங்கள் அதை AC நெட்வொர்க்குடன் இணைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அது எதுவாக இருந்தாலும் அது DCயிலும் கூட மாற்றப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக நீங்கள் இன்வெர்ட்டரை AC விஷயத்திற்கு சரியாக மாற்றுவதன் மூலம் சோலார் PV ஆனால் எங்களது குறிக்கோள் என்னவென்றால் அது நெட்வொர்க்கில் அல்லது எந்தப் பஸ்சிலும் செலுத்தப்படும் மின்சாரம் என்றால் அது PgjQg என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது அம்பு இந்த திசை அம்பு மேல்நோக்கி உள்ளது அதாவது அது சக்தியை உட்செலுத்துகிறது அது சக்தியை சரியாக செலுத்துகிறது அந்த வழக்கில் இங்கே இருந்தால் Qg0 அதாவது அது பின்தங்கிய தலைமுறை எனவே அல்லது விநியோகிக்கப்பட்ட தலைமுறை என்றால் அதற்குப் பதிலாக அது பின்தங்கியிருக்கும் Dg சரியாக இருக்கும் பின்தங்கிய தலைமுறை இரண்டும் ஒரே மாதிரியானவை நான் எழுதுவது இரண்டும் ஒன்றுதான் திசைகள் மட்டுமே வேறுபட்டவை இங்கே சக்தி செலுத்தப்படுகிறது சக்தி சரியாக உறிஞ்சப்படுகிறது எனவே இது பின்தங்கிய தலைமுறை Qg0 ஆக இருக்கும்போது அது ஒற்றுமை சக்தி காரணி அதாவது எதிர்வினை சக்தி இல்லை உண்மையான சக்தி மட்டுமே செலுத்தப்படுகிறது எனவே இது உங்கள் ஒற்றுமை சக்தி காரணி உருவாக்கும் இதேபோல் Qg எதிர்மறையாக இருக்கும்போது அது உண்மையில் முன்னணி காரணி உற்பத்தியில் பின்தங்கியிருக்கிறது அது ஒற்றுமை சக்தி காரணி உருவாக்கம் மற்றும் இது முன்னணி மின் காரணி உருவாக்கம் எனவே இரண்டு நிகழ்வுகளும் ஒரே மாதிரியானவை இங்கு QL என்பது ஒரே ஒரு பொருளை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது சுமை விஷயத்தில் அது சக்தியை உறிஞ்சுகிறது தலைமுறையின் போது அது சக்தியை உட்செலுத்துகிறது எனவே இப்போது அப்படி இருந்தால் உங்களிடம் ஒரு பொதுவான முனை உள்ளது அங்கு P சுமை மற்றும் தலைமுறை இரண்டும் சரியாக இருக்கும் அது ஒரு பொதுவான முனை என்றால் சுமை மற்றும் தலைமுறை இரண்டும் இருக்கும் இது உங்களுடைய பஸ் பட்டி என்று சொல்லுங்கள் பஸ் என்று சொல்லுங்கள் இது உங்கள் சுமை இது உங்கள் சுமை இது உங்கள் PLjQL இது சுமை சரி இது அதே பஸ் பட்டியாகும் இது PgjQg இது கீழ்நோக்கி இது மேல்நோக்கி உள்ளது இப்போது இந்த இரண்டின் விளைவு என்னவாக இருக்கும் எனவே கீழ்நோக்கிய திசையில் இந்த இரண்டின் விளைவாக இது பேருந்து i என்று வைத்துக்கொள்வோம் இதன் விளைவாக கீழ்நோக்கி இருக்க வேண்டும் இது PL PgjQL Qg போல இருக்கும் ஏனெனில் அது மேல்நோக்கி நீங்கள் கீழ்நோக்கி நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே இது உங்கள் முடிவு சரியானது எனவே கேள்வி என்னவென்றால் PL Pg எதிர்மறையாக இருக்கலாம் அது நேர்மறையாக இருக்கும் என்று அர்த்தமல்ல எதிர்மறையாக இருக்கும் QL Qg எதிர்மறையாக மாறலாம் இது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இல்லை அது சரி இல்லை எனவே உண்மையில் உங்கள் சில தலைமுறையின் விஷயத்தில் இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் சில சக்தி செலுத்தப்படுகிறது உதாரணமாக இது ஒரு விநியோகிக்கப்பட்ட தலைமுறை DG மின்சாரம் செலுத்தப்படுகிறது எனவே இது சுமை ஓட்ட ஆய்வுகள் அல்லது நீங்கள் எடுக்கும் எந்த சிறிய விஷயத்திலும் பவர் இன்ஜெக்ஷன் பற்றிய கருத்தாகும் இப்போது நீங்கள் அழைப்பதற்குப் பதிலாக நீங்கள் DG என்று அழைப்பதற்குப் பதிலாக அது ஒரு மின்தேக்கியாக இருந்தால் அது சில மின்தேக்கியாக இருந்தால் இது உங்கள் சுமை என்று நினைக்கிறேன் PLjQL இது உங்கள் மின்தேக்கி எனவே இது jQC எனவேQC சரியாக செலுத்தப்படுகிறது எனவே இந்த ஒரு விளைவாக இந்த ஒரு பேருந்து நான் சரி திசையில் அது PL மட்டுமே உண்மையான அதிகாரம் பற்றிய கேள்வி இல்லை எனவே இது PLjQL QC அதாவது அந்த எதிர்வினை சக்தி உண்மையில் குறைந்து வருகிறது ஆனால் பிஎல் அப்படியே இருக்கும் அதாவது இந்த வெளிப்பாட்டில் இந்த வெளிப்பாட்டில் Pg0 மற்றும் QgQC இருந்தால் நீங்கள் இதைப் பெறுவீர்கள் அதனால் அதாவது நீங்கள் ஒரு DGயை கருதினால் இந்த சுமை பாய்வு ஆய்வுகள் என்று நீங்கள் அழைப்பது இதுதான் இது ஒரு மின்தேக்கியாக இருந்தால் அது இப்படி இருக்கும் அதனால்தான் நீங்கள் அழைக்கும் முன் மின்தேக்கியின் பயன்பாட்டிற்குச் செல்வதற்கு முன் இந்த கருத்து என்னவாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இரண்டாவது விஷயம் இரண்டாவது விஷயம் உங்களிடம் ஒரு நெட்வொர்க் உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ரேடியல் நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் இன்னும் ஒரு முனையை எடுத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் பின்னர் நீங்கள் வகுப்பறைக் கண்ணோட்டத்தில் அனைத்து எளிய விஷயங்களையும் எடுத்துள்ளீர்கள் இது உங்களுடைய துணை மின்நிலையம் இது பேருந்து 2 பேருந்து 3 பேருந்து 4 பேருந்து 5 என்று 6 பேருந்து உரிமை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே எங்கள் மின்தேக்கியில் எங்கள் குறிக்கோளாக நாம் இங்கே ஒரு மின்தேக்கியை இணைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே QC உட்செலுத்தப்படுகிறது jQC நாங்கள் அதைச் சரியாகச் செய்கிறோம் எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது இது உங்கள் PL2jQL2 இங்கே கூட ஏற்றுகிறது PL3jQL3 சுமை இருக்கிறது இங்கே சுமை இருக்கிறது PL4jQL4 உடன் அந்த மின்தேக்கி உள்ளது சுமை 4 இல் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே சுமை PL5jQL5 மற்றும் இங்கேயும் PL6jQL6 சுமை உள்ளது அப்படியானால் அந்த விஷயத்தில் இதுதான் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விளைவு என்ன மின்தேக்கியின் விளைவு என்ன இப்போது இழப்புகளை மறந்துவிட நினைத்தால் 5 கிளைகள் உள்ளன 1 2 3 4 5 5 கிளைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கிளை இழப்புகளை மறந்துவிட்டீர்கள் என்றால் கிளை இழப்பு இல்லை என்று கூறுகிறீர்கள் இப்போது நீங்கள் எடுக்கும் மின் சமமானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இது கிளை 1 இது கிளை 2 இப்போது கிளை 3 கிளை 4 மற்றும் இது கிளை 5 வலது 5 கிளைகள் உள்ளன எனவே கிளை 1 க்கு மின் சமமானதை எடுத்துக் கொண்டால் P2 சரியானது மற்றும் Q2 P2 என்பது கிளை 1 க்கு அல்லது மின்சக்திக்கு சமமானதாக இருக்கும் 1 எனவே மொத்த சுமை கட்டம் P2PL2PL3PL4PL5PL6 சரி இது P2 இப்போது Q2QL2QL3QL4 QC4QL5QL6 இப்போது நீங்கள் அவ்வாறு எழுதினால் நான் Q Q3QL3QL4 QC4QL5QL6 மட்டுமே எழுதுகிறேன் நீங்கள் Q4QL4 QC4QL5QL6 என்று எழுதினால் எனவே Q4 வரை அது நன்றாக இருக்கிறது இப்போது அடுத்தது நீங்கள் Q5QL5QL6 மற்றும் Q6QL6 என்று எழுதுகிறோம் இப்போது முனை 4 இல் முனை 4 வரை இணைக்கப்பட்ட இந்த மின்தேக்கிகள் QC இன் முனை 4 Q3 வரை செயல்படும் போது QC4 Q2 உங்கள் QC4 Q4 மேலும் QC4 செயல்படுகிறது நீங்கள் 5 க்கு வரும்போதே நீங்கள் இதை விட்டு செல்கிறீர்கள் இந்த முனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் அதாவது உங்கள் Q5QL5QL6 ஏனெனில் மின்தேக்கி இந்த முனைக்கு பின்னால் உள்ளது மற்றும் Q6QL6 அதற்கு முன்னால் இல்லை அதாவது இதன் பொருள் என்ன அதாவது நீங்கள் ஒரு மின்தேக்கியை சரியாக இணைக்கும்போதெல்லாம் நடக்கிறது இந்த திறன் நான் உள்ளுணர்வாகவோ அல்லது தத்துவ ரீதியாகவோ சொல்கிறேன் நீங்கள் இதை இணைக்கும்போது இது மின்தேக்கி என்று சொல்லலாம் QiC QC என்றால் அது இங்கே iC ஐ மின்னோட்டத்தையும் செலுத்துகிறது அது இங்கே மின்னோட்டத்தையும் செலுத்துகிறது iC நான் iC ஐ வைக்கிறேன் என்று சொல்கிறேன் இந்த தற்போதைய iC ஊசி போடு இதன் பொருள் இணைக்கப்பட்ட முனையிலிருந்து வலதுபுறம் இணைக்கப்பட்டிருப்பதால் இவை அனைத்தும் இந்த 2 3 4 இந்த முனையிலிருந்து இந்த முனைகள் அனைத்தும் இந்த பக்கத்திலிருந்து மூலப்பக்கம் வலதுபுறம் வருகிறது எந்த விளைவும் இல்லை அதாவது இந்த விஷயம் உண்மையில் இணைக்கும் முனையிலிருந்து இந்த கொள்ளளவு விஷயம் இந்த பக்கத்திற்கு பாய்கிறது இந்த மின்னோட்டம் இந்த பக்கத்திற்கு பாய்கிறது எனவே இந்த மின்தேக்கியால் இந்த பக்கம் 5 மற்றும் 6 பாதிக்கப்படாத அடிப்படை தத்துவம் இதுதான் அதாவது மின்தேக்கி வைப்பதால் எந்த கிளை இழப்புகளும் குறையும் ஏனென்றால் உங்கள் ஷன்ட் மின்தேக்கியை வலது மற்றும் முதல் தொடர் மின்தேக்கி என்று நீங்கள் பயன்படுத்தினால் அது ஒரு மின்தேக்கி பயன்பாட்டிற்கு வரும் தொடர் மின்தேக்கி உண்மையில் முக்கிய நோக்கம் மின்னழுத்த அளவை அதிகரிக்க வேண்டும் ஒவ்வொரு முனை இது தொடர் மின்தேக்கியின் செயல்பாடு மற்றும் மின்னழுத்தம் அதிகரிப்பதால் எனவே இழப்பு சக்தி இழப்பு மின்னழுத்த அளவின் சதுரத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது உங்கள் rP2Q2V2 ஆக இருக்கும் கிளை இழப்பின் மின் இழப்பை நாங்கள் பார்த்தோம் எனவே மின்னழுத்த அளவின் சதுரத்திற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது எனவே நீங்கள் எதை அழைத்தாலும் ஆனால் தொடர் மின்தேக்கியின் நோக்கம் அது மின்னழுத்த அளவை சரியாக அதிகரிக்க வேண்டும் மற்றும் மின்னழுத்த அளவை ஓரளவு மின் இழப்பை மேம்படுத்துவதால் அது குறையும் அல்லது ஷன்ட் விஷயத்தில் மின்தேக்கி மின் இழப்பை சரியாகக் குறைக்க வேண்டும் என்பதே உங்கள் முக்கிய நோக்கமாகும் இது மின் இழப்பை குறைக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் நீங்கள் அந்த மின்னழுத்தத்தை மேம்படுத்துவது கொஞ்சம் மேம்பட்டது அதனால் அதன் விளைவு இழப்பு குறைப்புக்கும் உண்டு ஆனால் இங்கே இந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் எந்த விளைவும் இல்லை மின்தேக்கிக்கு P5 அல்லது P6 கம்ப்யூட்டிங் எந்த விளைவும் வரவில்லை எனவே இது இருக்கும் கிளை வழக்கில் இந்த இரண்டு கிளையில் மின்சாரம் இழப்பு ஏற்படாது இந்த கிளை மின் இழப்பு எதிர்வினை மட்டுமே மின்தேக்கி வேலைவாய்ப்பு காரணமாக இருக்கும் ஏனெனில் அதிக மின்னழுத்தம் சரியாக இருக்காது ஏனெனில் இவை அனைத்தும் 2 3 4 முனை மின்னழுத்தம் மேம்படுத்தும் எனவே 5 மற்றும் 6 மின்னழுத்த மேம்பாட்டால் மின்னழுத்தம் மேம்படும் கிளை 4 மற்றும் கிளை 5 ல் சிறிது இழப்பு குறைப்பு இருக்கும் எனவே இதுதான் இப்போது தத்துவம் இதை நான் உங்களுடையதாக ஆக்கும் போது இதை நீங்கள் அழைப்பது இதுதான் இது தற்போதைய iC மின்னோட்டம் இது போல் பாய்கிறது என்று வைத்துக் கொண்டால் எனவே நீங்கள் அதே வரைபடத்தை எடுத்துக் கொண்டால் அதே வரைபடத்தை எடுத்துக் கொண்டால் அதே வரைபடத்தை எடுத்துக் கொண்டால் பிடித்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் 1 இது 2 3 4 5 மற்றும் 6 என்று 6 முனை 1 2 3 4 5 உள்ளன அதே 6 முனைகள் உள்ளன எனவே மின்தேக்கி முனை 5 இல் இணைக்கப்பட்டுள்ளது இது முனை வலதுபுறம் இது கிளை 1 கிளை 2 கிளை 3 எனவே கிளை வழியாக மின்னோட்டம் இது id1jiq1 தற்போதைய மற்றும் கற்பனையின் தற்போதைய கூறுகளின் உண்மையான கூறு என்று கூறுகிறது இந்த கிளை மின்னோட்டம் I2id2jiq2 iq2 பின்தங்கியிருந்தால் அது எதிர்மறையாக இருக்கும் மற்றும் இந்த கிளை மின்னோட்டம் id3jiq3 சரி என்று கூறுகிறது மற்றும் இந்த கிளை கிளை 4 id4jiq4 என்று கூறுகிறது மற்றும் இந்த கிளை இது id5jiq5 என்று கூறுகிறது உண்மையான மற்றும் கற்பனையின் அடிப்படையில் மற்றும் இந்த மின்தேக்கி மின்னோட்டம் iC ஆகும் இந்த மின்னோட்டம் இப்படி நகரும் என்று நான் சொன்னேன் எனவே இறுதியில் இந்த கிளை பயனுள்ள மின்னோட்டம் id3j இந்த முனை இது உங்கள் iC ஆகும் நான் அதை iC4 செய்ய முடியும் ஏனென்றால் இந்த மின்னோட்டம் இங்கே இருக்கும் போது இந்த மின்னோட்டம் பாயும் இந்த மின்னோட்டம் உண்மையில் id2j ஆக மாறும் இங்கு வரும்போது இந்த மின்னோட்டம் id1j ஆக மாறும் இது உங்கள் போக்கு சரியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் iC40 ஐ இணைத்திருந்தால் அது அப்படியே இருக்கும் அதாவது இந்த iC மின்னோட்டம் உண்மையில் மூலத்தை நோக்கி இப்படி பாய்கிறது ஆனால் இந்த பக்கத்தில் சுமை பயன்படுத்தி மின்தேக்கியின் விளைவு இல்லை நான் முனை 4 வரை சொன்னேன் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அது இங்கு வரும் போது இந்த பக்கம் உண்மையில் இணைக்கும் முனையிலிருந்து மூலத்திற்கு எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது அதாவது கிளை 1 id1 மற்றும் iq1 இல் இது அதிகமாக இருக்கும் எனவே iq1 iC4வேறுபாடு உங்கள் உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கு நகரும் போது iq2 iC4 வேறுபாடு உங்களுடையதாக இருக்கும் ஆனால் iq2 குறைவாக இருக்கும் ஏனெனில் சில iq2 சுமைக்கு செல்லும் எனவே சில மின்னோட்டம் சுமைக்குச் செல்லும் எனவே அது குறையும் ஆனால் மின்தேக்கிக்கு மிக அருகில் இருக்கும் போது இந்த iq3 iC4 வித்தியாசம் குறைவாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த நெட்வொர்க்கிலும் ஒரு மின்தேக்கியை இணைக்கும்போதெல்லாம் அதன் விளைவு உள்ளூர் அதாவது விநியோக அமைப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும் கிளைகள் திறனை இணைக்கும் இடத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கும் கிளைகள் அவற்றின் இழப்பு குறைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் நகரும் போது இது ஒரு சிறிய நெட்வொர்க் நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க்கை எடுப்பது போல் நீங்கள் அங்கு செல்லும்போது இந்த வேறுபாடு உண்மையில் அதிக குறைவு இருக்காது எனவே இழப்பு குறைப்பு குறைவாக இருக்கும் ஆனால் மின்தேக்கியின் இணைப்பிற்கு அருகிலுள்ள மின்தேக்கி மின்தேக்கி இழப்பு குறைப்பு மிகவும் சரியாக இருக்கும் எனவே இது ஏதோ ஒன்று ஏனென்றால் நாம் எளிய விஷயத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன் அடிப்படை விஷயம் ஏனென்றால் வகுப்பறை உடற்பயிற்சியில் கணினி உதவியின்றி இவை அனைத்தையும் காட்ட முடியாது ஏனென்றால் நாம் காட்ட வேண்டிய பெரிய நெட்வொர்க் தேவை ஆனால் மின்தேக்கிகள் மின்தேக்கிகளை நிறுத்துகின்றன என்பதை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உண்மையில் அது உள்ளூர் வழி அருகிலுள்ள பிராந்தியத்தில் மின் இழப்பு குறைப்பு அதிகபட்சமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சதவிகிதம் இழப்பு குறைப்பு குறைவாகவும் முக்கிய நோக்கமாகவும் இருக்கும் ஷன்ட் மின்தேக்கியானது அது மின் இழப்பை சரியாகக் குறைக்கும் ஆனால் அது அதிகமாக இல்லை என்றாலும் மின்னழுத்த அளவை அதிகரிக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு கிளையிலும் குறைந்த மின்னோட்டம் இருக்கும் எனவே குறைந்த மின்னழுத்த வீழ்ச்சி எனவே ஓரளவிற்கு நீங்கள் அழைக்கும் மின்னழுத்தமும் மேம்படும் நாம் சரியாகச் செல்லும் போது ஒரு சிறிய உதாரணத்தை விரிவாக எடுத்துக்கொள்வேன் ஆனால் இவை அடிப்படை தத்துவம்